வணக்கம் அப்ரிசியேட்டிங் லிங்குஸ்டிக்ஸ் எ டைபாலஜிகல் அப்ரோச் என்ற எனது NPTEL பாடத்திற்கு வரவேற்கிறேன் இதுவரை மொழியியல் என்றால் என்ன மொழியை நேசிப்பவர்களுக்கு அகாடமிக் டிசிபிலினாக இது ஏன் முக்கியம் அடிப்படையில் மொழி ஆர்வலர்கள் யார் மொழி ஆசிரியர்கள் யார் மொழியியலாளர்கள் யார் என்பதைக் கண்டோம் வெளிப்படையாக மூன்று வகையினரும் ஏதோ ஒரு வகையில் மொழிகளை ஆய்வுசெய்கிறார்கள் மொழியியல் என்ன என்பதை அறிய விரும்புகிறார்கள் எனவே ஒரு டிசிபிலினாக மொழியியல் என்றால் என்ன என்பதை அறிய முயல்கிறோம் ஒரு மொழியியலாளர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்த பிறகு இவை ஒரு மொழியியலாளர் ஆய்வு செய்ய வேண்டியவை என்பதை அறிகிறோம் இப்போது மொழியியல் டைபாலஜிக்குச் செல்வோம் டைபாலஜி ஆய்வு ஏன் முக்கியமானது உலகம் முழுதும் 6700 மொழிகளைப் பேசுவதைக் கருத்தில் கொண்டு விவாதித்தோம் எல்லா மொழிகளும் ஒரே வகையைச் சேர்ந்தவை அல்ல என்பதை அறிந்திருக்க வேண்டும் வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு வகைகளைச் சேர்ந்தவை இந்த வகைகளின் ஆய்வானது அவற்றிடம் உள்ள ஒற்றுமைகள் அல்லது வேற்றுமைகளின் அடிப்படையில் மொழியியல் டைபாலஜி எனப்படும் சப்டிசிபிலினுக்கு வழிவகுக்கிறது மொழியியல் டைபாலஜியை அணுக முயற்சிக்கும்போது நாம் மொழியைப் புரிந்து கொள்ள வேண்டும் மொழியியல் டைபாலஜியை ஆய்வு செய்யும்போது மொழியின் கட்டமைப்பை புறக்கணிக்க முடியாது மொழியின் கட்டமைப்பு என்று சொன்னபோது மொழியியல் டைபாலஜி எவ்வாறு மொழியின் கட்டமைப்பில் கவனம் செலுத்துகிறது இங்கு கட்டமைப்பு என்பது ஒலி நிலையிலான கட்டமைப்பு பற்றியது இது ஒலியியல் எனப்படுகிறது ஆங்கிலத்தில் ஃபொனாலஜி என்று பெயர் சொல் நிலையிலான கட்டமைப்பு ஆய்வு மார்ஃபாலஜி ஆகும் தொடர் நிலையிலான கட்டமைப்பு ஆய்வு சிண்டாக்ஸ் ஆகும் நாம் மார்ஃபாலஜியிலிருந்து விவாதத்தைத் தொடங்கினோம் மார்ஃபாலஜி என்றால் என்ன மார்ஃபாலஜி என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியில் உள்ள சொற்களை முறையாக ஆய்வுசெய்வதாகும் இது ஆங்கிலம் மட்டுமல்ல எந்த மொழியாகவும் இருக்கலாம் இங்கே என் வகுப்பில் ஆங்கிலத்தை ஒரு மொழியாகப் பேசுகிறேன் ஆங்கிலத்திலிருந்து சான்றுகளைத் தருகிறேன் ஆனால் உங்கள் மொழி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு ஆங்கிலம் என்பது ஒரே நேரத்தில் பல மார்ஃபிம்களை அனுமதிக்காத ஒரு மொழி எனில் உங்கள் மொழி அதை அனுமதிக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மார்ஃபிம்களின் சேர்க்கையைப் பொருத்தவரை உங்கள் மொழி ஆங்கிலத்திலிருந்து வேறுபட்டது என நினைக்கிறீர்களா அதனடிப்படையில் ஒரு மார்ஃபிம் என்றால் என்ன என்பதையும் பல்வேறு வகையான மார்ஃபிம்கள் என்ன என்பதையும் விவாதித்தோம் இந்த வெவ்வேறு வகையான மார்ஃபிம்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும்போது அவை எவ்வாறு பங்களிக்கின்றன இது ஒரு சிம்பிள் அல்லது காம்பவுண்ட் அல்லது காம்ப்ளக்ஸ் சொல்லாக மாறலாம் பின்னர் நாம் இங்கே சிலவற்றை வருவித்தோம் நம்மிடம் சிம்பிள் சொல் இருக்கும்போது அதற்கு ஒரே ஒரு மார்ஃபிம் மட்டுமே உள்ளது அது ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் ஆகும் ஏனெனில் ஃப்ரீ மார்ஃபிம்கள் தான் முழுமையான பொருளைக் கொண்டிருப்பதற்கு வேறு எதையும் சார்ந்து இருப்பதில்லை நாம் அதை ஃப்ரீ மார்ஃபிம் என்று அழைப்பதற்கான காரணம் இதுதான் இது உண்மையில் எதையும் எவற்றையும் சாராது தனித்து நிற்க முடியும் அதனால் அது சிம்பிள் சொல்லாக இருக்கும் ஒரே ஒரு மார்ஃபிம் கொண்டிருக்கும் அதுவும் ஃப்ரீ மார்ஃபிம் காம்ப்ளக்ஸ் சொல் என்றால் என்ன ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் மற்றும் பல பௌண்ட் மார்ஃபிம்கள் இருக்க வேண்டும் பௌண்ட் மார்ஃபிம்கள் தான் முழுமையான பொருளைப் பெற மற்ற மார்ஃபிம்களைச் சார்ந்திருக்கும் இவ்வாறு காம்ப்ளக்ஸ் சொல் என்ன என்பதை நாம் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் நிறைவாக காம்பவுண்ட் சொல் என்பது உள்ளது இந்த காம்பவுண்ட் சொல்லுக்கு குறைந்தது இரண்டு ஃப்ரீ மார்ஃபிம்கள் இருக்கும் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் இது நீங்கள் எந்த மொழியைப் பேசுகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது இது குறைந்தது இரண்டு ஃப்ரீ மார்ஃபிம்களைக் கொண்டிருக்க வேண்டும் நாம் சில சான்றுகளைக் கொண்டுள்ளோம் முதல் சான்று சிம்பிள் சொல் இதற்கு ஒரு மார்ஃபிம் உள்ளது இது ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் ஆகும் சான்று tree நமது இரண்டாவது சான்று construction ஆகும் construction என்பது காம்ப்ளக்ஸ் சொல் இது ஏன் காம்ப்ளக்ஸ் சொல் ஏனெனில் இது ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் மற்றும் ஒரு பௌண்ட் மார்ஃபிம் ஐ கொண்டுள்ளது ஃப்ரீ மார்ஃபிம் என்றால் என்ன பௌண்ட் மார்ஃபிம் என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியுமா construct என்பது ஃப்ரீ மார்ஃபிம் ஆகும் -ion என்பது பௌண்ட் மார்ஃபிம் ஆகும் இரண்டும் மார்ஃபிம்கள் என்பதால் அவை ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இதனால் காம்ப்ளக்ஸ் சொல்லாக மாறுகிறது இதேபோன்ற மற்றொரு வகை காம்பவுண்ட் சொல் ஆகும் இது பல மார்ஃபிம்களைக் கொண்டுள்ளது காம்பவுண்ட் சொல்லாக இருக்கும்போது அது ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் ஐ கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் மற்றது ஃப்ரீ மார்பிமாக இருக்க வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஃப்ரீ மார்ஃபிம்களாகவும் இருக்கலாம் நீங்கள் இந்திய மொழியில் பேசுகிறீர்கள் என்றால் அது இரண்டு ஃப்ரீ மார்ஃபிம்களுக்கு மேல் இருக்கலாம் அவை ஒன்றாக வரக்கூடும் இல்லையெனில் எதையாவது காம்பவுண்ட் சொல்லாகக் கருத குறைந்தது இரண்டு ஃப்ரீ மார்ஃபிம்களாவது ஒன்றாக வரவேண்டும் ஆங்கிலத்தில் landlord என்ற சான்று உள்ளது வரைபடத்தின்படி இங்கே tree உள்ளது வெவ்வேறு மார்ஃபிம்கள் பௌண்ட் அல்லது ஃப்ரீ மார்ஃபிம்களாக இருக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தைப் பாருங்கள் பௌண்ட் மார்ஃபிம்கள் அஃபிக்ஸ் மற்றும் காண்ட்ரக்டிபிள் வடிவங்களாக இருக்கலாம் அஃபிக்ஸ் டிரைவேஷனல் மற்றும் இன்ஃப்ளக்ஷனல் ஆக இருக்கலாம் சிறிது நேரத்தில் அதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஃப்ரீ மார்ஃபிம்கள் ஓபன் க்ளாஸ் சொற்களாகவோ அல்லது க்ளோஸ்டு க்ளாஸ் சொற்களாகவோ இருக்கலாம் எனவே ஓபன் க்ளாஸ் சொற்களில் நௌன் வெர்ப் அட்வெர்ப் அட்ஜெக்டிவ் இருக்கும் க்ளோஸ்டு க்ளாஸ் சொற்களில் ப்ரிபோசிஷன் கன்ஜன்க்ஷன் ப்ரொனௌன் உள்ளன ஆங்கிலத்தில் மார்ஃபாலஜியின் சுவாரஸ்யமான பகுதிகளை இப்போது காண்போம் ஒரு குறிப்பிட்ட வகையான மார்ஃபிம் இருப்பதை பார்ப்போம் அது ப்ரிஃபிக்ஸ் ஆக இருக்காது அது சஃபிக்ஸ் என்றும் அழைக்கப்படாது சொல்லின் தொடக்கத்தில் சேர்வதை ப்ரிஃபிக்ஸ் என்றோ அல்லது சொல்லின் முடிவில் சேர்வதை சஃபிக்ஸ் என்று அழைக்கப் போவதில்லை எனில் அது என்ன தொடக்கத்தில் உள்ளது ப்ரிஃபிக்ஸ் இறுதியில் உள்ளது சஃபிக்ஸ் இவை இரண்டுமே இல்லையெனில் இது என்ன மாதிரியான மார்ஃபிம் உலகில் எந்த மொழி இதைப் பேசுகிறது நம்மிடம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உள்ளது இப்போது நான் அறிமுகப்படுத்தும் மூன்றாவது சொல் இன்ஃபிக்ஸ் ஆகும் இன்ஃபிக்ஸ் என்பது உலகின் மொழிகளில் மிகவும் பொதுவானது அல்ல பிலிப்பைன்ஸில் ஒரு மொழி பேசப்படுகிறது அதன் பெயர் Bontoc Igorot Bontoc Igorot என்பது ஒரு மொழியாகும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தரவைப் பாருங்கள் நம்மிடம் உள்ள சான்று Kinayu Bontoc Igorot மொழியில் Kinayu என்ற சொல்லுக்கு gathering wood என்பது அர்த்தம் பின்னர் Kayu என்று மற்றொரு சொல் உள்ளது Bontoc Igorot மொழியில் Kayu என்றால் என்ன அதற்கு wood என்று அர்த்தம் இப்போது இங்குள்ள இன்ஃபிக்ஸ் என்ன என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம் இங்கு Kayu வெர்சஸ் Kinayu உள்ளது இதை மாற்றியமைக்கிறேன் Kayu என்றால் wood Kinayu என்றால் gathering wood இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மேலும் இரண்டு சான்றுகள் உள்ளன அவை tengao வெர்சஸ் tumengao ak என்பதாகும் tengao என்றால் celebrate a holiday மற்றும் tumengao ak என்றால் I will have a holiday என்பது அர்த்தம் எனவே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தரவு தொகுப்பை நாம் பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் Kayu வெர்சஸ் Kinayu இங்கே செருகப்பட்டதாக நீங்கள் நினைப்பது என்ன நீங்கள் இன்ஃபிக்ஸ் என்று கூறும்போது இன்ஃபிக்ஸ் என்ற சொல்லுக்கு ஏதோவொன்றுக்குள் ஏதாவது செருகப்பட்டுள்ளது என்று பொருள் இது ப்ரிஃபிக்ஸ் ஆக இருப்பின் ஏதாவது ஒன்றுடன் தொடங்க வேண்டும் என்று அர்த்தம் அது சஃபிக்ஸ் ஆக இருப்பின் வெளிப்படையாக ஏதாவது ஒன்றுடன் முடிவடைய வேண்டும் ஆனால் இன்ஃபிக்ஸ் விசயத்தில் இந்த சொல் இரண்டு பாகங்களாக உடைக்கப் போகிறது மேலும் அதில் மற்றொரு மார்பீமை செருகுகிறீர்கள் Kayu மற்றும் Kinayu என்பதில் அது Ka ஒலியிலிருந்து உடைக்கப்படுகிறது ஆதலின் ka என்பது ஒருபுறமும் yu என்பது மறுபுறமும் உள்ளது இங்கே என்ன செருகப்பட்டுள்ளது இது ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ அல்ல மாறாக இது ஒரு இன்ஃபிக்ஸ் இப்போது இந்த தகவலுடன் Kayu என்பது wood மற்றும் Kinayu என்பது gather wood இதில் கூடுதல் மார்ஃபிம் செருகப்பட்டிருப்பதைக் காண்கிறீர்கள் நமக்கு ஒரு புதிய சொல் கிடைத்ததற்கு அதுவே காரணம் எனவே இங்கே செருகப்பட்டுள்ள 'in' என்பது ப்ரிஃபிக்ஸ் உம் அல்ல சஃபிக்ஸ் உம் அல்ல மாறாக அது இன்ஃபிக்ஸ் அதனால்தான் wood என்பதே gathering woodஆக மாறும் இப்போது உங்களிடம் இரண்டாவது கேள்விக் கேட்கிறேன் சான்று எண் 2 இல் கொடுக்கப்பட்டுள்ள தரவை கவனமாக பாருங்கள் சான்று எண் 2 இல் tumengao ak உள்ளது tumengao ak மற்றும் tengao tengao என்றால் celebrate a holiday மற்றும் tumengao என்றால் I will have a holiday என்பது அர்த்தம் tumengao ak உடன் tengaoஐ ஒப்பிடுவோம் ஒப்பிடும்போது நீங்கள் காணும் வித்தியாசம் என்ன Kayu Kinayu முறையைப் பின்பற்றி ஒரு இன்ஃபிக்ஸ் இருப்பதாகக் கருதுகிறீர்களா அதனால்தான் Kayu Kinayu முறையைப் பின்பற்றி tengao என்ற சொல்லில் மற்ற பாகங்களிலிருந்து ta ஐப் பிரிக்கலாம் எனவே ta ஒருபுறமும் engao மறுபுறமும் உள்ளது இதில் என்ன செருகுகிறீர்கள் நீங்கள் 'um' என்பதைச் செருகுகிறீர்கள் tengao வை tumengao ஆக மாற்றுவது முதன்மையாக இன்ஃபிக்ஸ் செருகலைக் கொண்டுள்ளது இங்கே அந்த இன்ஃபிக்ஸ் என்ன அதாவது 'um' என்பதே இந்த தகவலுடன் உங்கள் மொழியில் இது போன்ற எதுவும் இருப்பதாக நினைக்கிறீர்களா உங்கள் முதல் மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ நீங்கள் இதுவரை படித்த மொழியிலோ இது போன்ற ஏதேனும் இன்ஃபிக்ஸ் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் களுக்கு நிறைய சான்றுகள் தர முடியும் ப்ரிஃபிக்ஸ் மற்றும் சஃபிக்ஸ் பெற்ற பல சொற்களை உங்களால் அடையாளம் காணமுடியும் இருப்பினும் இன்ஃபிக்ஸ் என்று வரும்போது இது சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் இந்த விசயத்தில் இந்திய மொழிகளும் மற்றும் உலகின் பெரும்பாலான பிற மொழிகளும் இன்ஃபிக்ஸேஷன் முறையை அனுமதிக்காது எனவே இது ஒரு வகையாகக் கருதப்படும் இந்த விரிவுரைக்குப் பிறகு நான் மார்ஃபாலஜி வகைக்குச் செல்லும்போது இன்ஃபிக்ஸேஷனை பின்பற்றும் சில மொழிகள் பற்றிப் புரிந்து கொள்ள நீங்கள் உதவ வேண்டும் எனவே இன்ஃபிக்ஸேஷனை அனுமதிக்கும் மொழிகள் ப்ரிஃபிக்ஸேஷன் மற்றும் சஃபிக்ஸேஷனுடன் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்தமாக இன்ஃபிக்ஸேஷன் ஒரு தனி வகையைச் சேர்ந்தவை அதனால்தான் kayu வெர்சஸ் kinayu என்பதில் இன்ஃபிக்ஸ் in ஆகும் tengao வெர்சஸ் tumengao முதன்மையாக um என்ற இன்ஃபிக்ஸ் அதில் செருகப்பட்டுள்ளது um மார்ஃபிம் செருகப்பட்டதால் இந்த சொல் அதன் வடிவத்தையும் மாற்றுகிறது பொருள் மாறுகிறது Tengao என்பது celebrate a holiday மற்றும் tumengao என்பது I will have a holiday என்ற அர்த்தமுடையது இந்த மாற்றத்திற்கான காரணம் இன்ஃபிக்ஸேஷன் ஆகும் இன்ஃபிக்ஸேஷன் காரணமாக சொல்லின் அர்த்தம் முற்றிலும் மாறிவிட்டது இது மார்ஃபாலஜி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விசயம் இங்கு நான் ஆங்கிலம் பற்றி பேசுகிறேன் எடுத்துக்காட்டுகள் ஆங்கிலத்திலிருந்து வந்தவை மொழியியல் மற்றும் மார்ஃபாலஜி போன்ற பொதுவான டிசிபிலினை இது போன்ற புதிய கருத்துக்கள்வழி புரிந்து கொள்ளலாம் மார்ஃபாலஜி பிரிவில் பௌண்ட் பேஸ் இன் சேர்க்கை சான்றுகளை நீங்கள் காணலாம் அது தனியாக நின்றால் குறிப்பிட்ட சொல் எந்த அர்த்தமும் கொண்டிருக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட சொல்லுடன் குறிப்பிட்ட ஃப்ரேஸ் நிலையில் தொடர்புடையதாக இருக்கும்போது மட்டுமே அதற்கு சில அர்த்தங்கள் இருக்கும் பௌண்ட் பேஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பௌண்ட் பேஸ் என்ன என்பதை உங்களுக்குப் புரிய வைக்க அதை மிகச் சுருக்கமாக எழுதப் போகிறேன் பௌண்ட் பேஸ் கள் உலகின் பெரும்பாலான மொழிகளில் மிகவும் பொதுவானதல்ல ஆனால் குறைந்த பட்சம் ஆங்கிலத்தில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் ஆங்கிலம் பௌண்ட் பேஸ் களை அனுமதிக்கிறது அத்தகைய ஒரு சான்று cranberry ஏன் அதை ஒரு பௌண்ட் பேஸ் என்று அழைக்கிறோம் நீங்கள் cran மற்றும் berry என்று கூறும்போது இது berry இன் ஒருவகை ஆனால் cran என்ற சொல் வேறு எந்த மார்ஃபிமையும் கொண்டு நிற்க முடியாது எனவே இது berry உடன் பௌண்ட் ஆகிறது அதனால்தான் மார்ஃபாலஜியில் பௌண்ட் பேஸ் என்பதன் கான்செப்ட் உள்ளது இவை பௌண்ட் மார்ஃபிம்கள் berry ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் மற்றும் cran ஒரு பௌண்ட் மார்ஃபிம் ஆகும் Cran ஒரு bound morpheme மட்டுமல்ல இது ஒரு bound baseஉம் ஆகும் எனவே நான் BM BB என்று எழுதுகிறேன் Cranberry நோக்குகையில் இதனை அறியலாம் இது ஒரு வேறுபட்ட சொல்லாகும் ஏனெனில் இது அடிப்படையில் பௌண்ட் பேஸ் இயல்புடையது இது பௌண்ட் பேஸ் ஆக இருப்பதால் இது பௌண்ட் மார்ஃபிம் ஆகும் நான் ஏற்கனவே மற்றொன்றை விவாதித்தேன் காண்டிரக்டட் வடிவங்கள் நமது அன்றாட பேச்சில் மிகவும் பொதுவானவை he is going to school என்பதற்குப் பதிலாக he's going to school என்று கூற முடியும் my brother will come here என்பதற்குப் பதிலாக my brother'll come here என்று கூற முடியும் இங்கு will என்பது ill ஆகிறது he என்பது he's ஆகிறது பௌண்ட் மார்ஃபிம் வகையைப் பொருத்தவரை நம்மிடம் உள்ள தொடர்புகள் இவை பௌண்ட் மார்ஃபிம்களின் விசயத்தில் வெளிப்படையாக பௌண்ட் பேஸ் கள் பௌண்ட் மார்ஃபிம்களாகக் கருதப்படும் ஆனால் பௌண்ட் பேஸ் கள் எப்போதுமே பௌண்ட் மார்ஃபிம்களுடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று அர்த்தமல்ல உண்மையில் இல்லை சொற்றொடரை இன்னும் அர்த்தமுள்ளதாக்குவதற்கு அவற்றுக்கு ஒரு ஃப்ரீ மார்ஃபிம் தேவைப்படும் இதன் இரண்டு புதிய கருத்துகளைப் பற்றியது ஒன்று பௌண்ட் பேஸ் மற்றொன்று காண்டிரக்டட் வடிவமாகும் இதைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம் எனக்கு நன்றாகத் தெரியும் உங்கள் நினைவைப் புதுப்பிக்க வெர்பல் மார்ஃபாலாஜி பற்றிய புதிய கருத்துகளைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுகிறேன் நிச்சயமாக பௌண்ட் பேஸ் மற்றும் காண்டிரக்டட் வடிவம் அவற்றுள் ஒன்றாகும் பௌண்ட் பேஸ் மற்றும் காண்டிரக்டட் வடிவம் இரண்டும் பௌண்ட் மார்ஃபிம்கள் ஆகும் நினைவில் கொள்ளுங்கள் இவை ஃப்ரீ மார்ஃபிம்கள் அல்ல இவை ஏன் ஃப்ரீ மார்ஃபிம்களாக இல்லை ஏனெனில் மூன்றாம் தரப்பின் தலையீடு இன்றி இவை தனியாக நிற்க முடியாது ஆகவே இதனை இங்கு அதிகம் காணாததற்கு இதுவே முதன்மையான காரணம் பௌண்ட் பேஸ்கள் மற்றும் பிற வடிவங்கள் காண்ட்ரக்டட் வடிவங்கள் மிகவும் பொதுவானவை அன்றாட பேச்சுகளில் பெரும்பாலான காண்ட்ரக்டட் வடிவங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் பின்னர் நம்மிடம் அரிதான அல்லது உலக மொழிகளில் மிகவும் பரவலாகக் கிடைக்காத இன்ஃபிக்ஸ் உள்ளன முதன்மையாக பிலிப்பைன்ஸில் பேசப்படும் Bontoc Igorot என்ற இந்த மொழி இன்ஃபிக்ஸ் மார்க்கிங் உடையது இந்த இன்ஃபிக்ஸ் மார்க்கிங் அரிதாகவே கருதப்படுவதால் பெரும்பாலான மொழிகள் இதைக் கொண்டிருக்கவில்லை என்று தெரிகிறது இதனால் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்பது அர்த்தமல்ல நாம் அதை இன்னும் கவனமாகப் பார்க்க வேண்டும் இன்ஃபிக்ஸ் எப்படி இருக்கும் இன்ஃபிக்ஸ் எந்த வகையான செயல்பாட்டை அல்லது எந்த வகையான வேலையைச் செய்கிறது என்பதை நீங்கள் மார்ஃபாலஜி பற்றி பேசும்போது கண்டறிவோம் எனவே இது மார்ஃபாலஜியின் சிறப்பு சான்றுகளைப் பற்றியது இவை நான் ஏற்கனவே விவாதித்தவை உங்களிடம் இரண்டு கேள்விகள் உள்ளன இதைப் பற்றி மேலும் சிந்தித்துப் பாருங்கள் நான் உங்களிடம் கேள்விகளைக் கேட்பதற்கு முன் நான் விவாதித்ததை மீண்டும் பகிர்கிறேன் ஓபன் க்ளாஸ் மற்றும் க்ளோஸ்டு க்ளாஸ் சொல் என்றால் என்ன என்பதையும் விவாதித்தேன் எனவே எது ஓபன் க்ளாஸ் மற்றும் க்ளோஸ்டு க்ளாஸ் சொல்லாக இருக்குமென்று என்னிடம் சொல்ல முடியுமா நௌன் வெர்ப் அட்வெர்ப் அட்ஜெக்டிவ் இவை ஓபன் க்ளாஸ் சொற்களுக்கு சான்றுகள் ப்ரிபோசிஷன்ஸ் கன்ஜன்க்ஷன் ப்ரொனௌன் இவை க்ளோஸ்டு க்ளாஸ் சொற்களுக்கான சான்றுகள் இதை ஏற்கனவே விவாதித்தேன் எனவே நௌன் வெர்ப் அட்வெர்ப் அட்ஜெக்டிவ் க்ளோஸ்டு க்ளாஸ் ஆர்டிகல்ஸ் ப்ரிபோசிஷன் டெமான்ஸ்ட்ரேடிவ் க்வாண்டிஃபயர் மற்றும் கன்ஜன்க்ஷன் இவற்றுள் ஒன்று க்ளோஸ்டு க்ளாஸ் மற்றொன்று ஓபன் க்ளாஸ் ஆக இருக்கும் உங்களுக்கான எனது கேள்வி டெலிகிராஃபிக் உரையின்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் டெலிகிராஃப் ஒரு பழைய கதை மக்கள் தற்போது டெலிகிராஃப் பயன்படுத்துவதில்லை அதில் எழுதுவதில்லை ஆனால் டெலிகிராஃப் மிகவும் நம்பகமான தகவல்தொடர்பு வழிமுறையாகக் கருதப்பட்ட காலம் ஒன்றிருந்தது இப்போது என் கேள்விக்கு வாருங்கள் டெலிகிராஃப் நீண்ட காலத்திற்கு முன்பே நின்றுவிட்டது 20 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு கனெக்டிவிட்டி இல்லை இண்டெர்நெட் இல்லை மொபைல்போன் இல்லை மக்கள் எவ்வாறு விரைவாக தொடர்புகொண்டு தகவல் பரிமாறிக்கொள்வார்கள் நம்பகமான மற்றும் வேகமான ஒரே வழி டெலிகிராஃப் மட்டுமே டெலிகிராஃபில் நாம் பயன்படுத்தும் மொழி ஓபன் க்ளாஸ் அல்லது க்ளோஸ்டு க்ளாஸ் என்று கருதுகிறீர்களா இது உங்களுக்கான கேள்வி பிறகு என்னிடம் விடை சொல்லுங்கள் பிறகு அபாசிக் ப்ரெய்ன் சிண்ட்ரோம் என்று ஒன்று உள்ளது அவை ஓபன் க்ளாஸ் ஆ அல்லது க்ளோஸ்டு க்ளாஸ் ஆ என்பதைக் கண்டுபிடிப்போம் இந்த இரண்டு கேள்விகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் டெலிகிராஃபி உரையில் எந்த வகையான மொழி பயன்படுத்தப்பட்டது மற்றும் அபாசிக் ப்ரெய்ன் சிண்ட்ரோம் இல் எந்த வகையான மொழி பயன்படுத்தப்பட்டது நீங்கள் எதன் அடிப்படையில் எது சரி எது தவறு என்பதை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட டிசிபிலினைப் பொறுத்தவரை இது ஒரு ட்ரிக்கியான விசயம் ஒவ்வொரு சொல்லையும் அதனுடன் தொடர்புடைய ஒலிகளுடன் வரைபடமாக்க முயற்சிக்கும்போது அது சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் நமது ஒலி அமைப்புகளும் நமது எழுத்து முறைகளும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கின்றன எனவே இந்த வேறுபாடு அனைத்து வகையான மாறுபாடுகளுக்கும் அல்லது நமது சொந்த மொழியில் நம்மிடம் உள்ள அனைத்து வகையான பங்கீட்டிற்கும் இடமளிக்கிறது அதனால்தான் உங்களுக்கான கேள்வி டெலிகிராஃபி உரையின் தன்மை என்ன என்பதாகும் இக்கேள்வி ப்ரெவிட்டி மற்றும் புத்திசாலித்தனத்தை வழங்குகிறது மேலும் அபாசிக் ப்ரெய்ன் சிண்ட்ரோம் நபரின் பேச்சு என்னவாக இருக்கும் அபாசிக் ப்ரெய்ன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்படுபவர்கள் எந்த சொற்களை எந்த வகையான சொற்களைப் பயன்படுத்துகிறார்கள் மார்ஃபாலஜி பற்றி அறிய இவை உதவும் எனவே ஓபன் க்ளாஸ் க்ளோஸ்டு க்ளாஸ் ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பின் அஃபிக்ஸ் உள்ளன டெலிகிராஃபிக் உரை ஓபன் க்ளாஸ் சொற்களையோ அல்லது க்ளோஸ்டு க்ளாஸ் சொற்களையோ அனுமதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இறுதியாக ஒரு நபர் அபாசிக் ப்ரெய்ன் சிண்ட்ரோமால் அவதிப்படுகிறார் எனில் அது என்ன வகையான க்ளாஸ் ஆகும் அந்தக் குறிப்பிட்ட தரவு மார்ஃபாலஜி எவ்வாறு சரியான வழியில் செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் குறிச்சொற்கள் மொழியியல் டைபாலஜி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ் இஃபிக்ஸேஷன் பௌண்ட் பேச் டெலிகிராபிஃப் ஸ்பீச் அபேசிக் ப்ரெய்ன் சிண்ட்ரோம்